டேலின் தொகுதி இரண்டில் ஏழாம் அலகிற்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் இது மதிப்பீடுகள் மற்றும் இலக்குகளை அமைப்பதற்கான தொழில்நுட்பம் பற்றியது சென்ற அலகில் மதிப்பீட்டின் தன்மை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் வடிவமைப்பு கட்டத்தின் துணை செயல் முறைகளை நாம் அடையாளப்படுத்தினோம் இந்த அலகின் விளைவுகள் மதிப்பீட்டில் தொழில்நுட்பத்தின் தன்மை மற்றும் பங்கை புரிதல் மற்றும் சி ஓ வை அடைய எவ்வாறு இலக்கை அமைப்பது ஆகும் சமீப காலம் வரை தீர்வைக்கு மாணவர்களில் எழுத்துப்பூர்வ பதில்கள்தான் பிரதான தேவையாகும் மதிப்பீடு பிரதானமாக கைகளால் தான் செய்யப்பட்டது அதாவது மதிப்பீட்டு கருவிகள் அமைப்பது பதில்களை சேகரிப்பது இந்த மாணவர்களின் பதில்களை மதிப்பிடுவது ஆசிரியர்களின் நேரம் குறிப்பிட்டளவு செலவிடப்படுகிறது இது ஆசிரியர்களின் மேல் அதிக அளவு சுமையை ஏற்றுகிறது பல்கலைக்கழக அமைப்பில் கூட குறிப்பிட்ட அளவு வளங்கள் மற்றும் பல்கலைக்கழக நேரம் மதிப்பீட்டு அம்சத்திற்கு மட்டும் அல்லது பொதுவாக தேர்வு செயல்களுக்காக ஒதுக்கப்படுகிறது தீர்வை மற்றும் மதிப்பீட்டிற்காக பல்வேறு தொழில்நுட்பங்கள் கிடைக்கிறது மேலும் தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் ஆசிரியர்களின் நேரத்தை கணிசமாக சேமிக்கலாம் மதிப்பீட்டு தரத்தை மேம்படுத்தலாம் மாணவர்களின் கற்றல் ஆழமாவதை உறுதி செய்யலாம் தொழில்நுட்பத்தின் தேர்வு என்பது பாடத்தின் தன்மை அதன் உள்ளடக்கம் அதை அணுகுதல் தொழில்நுட்பத்துடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வசதி நிலை பயன்படுத்தும் அறிவுறுத்தல் முறைகள் பாடங்கள் வழங்கப்படும் முறைகள் போன்றவற்றை சார்ந்தது இந்த எல்லா விஷயங்களும் தீர்வை மற்றும் மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தும் தொழில் நுட்பத்தின் மேல் ஒரு தாக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் சில நிறுவனங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் மதிப்பீடு மற்றும் தீர்வைகாக கற்றல் மேலாண்மை அமைப்பு வழங்கும் கருவிகளை உபயோகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் புரட்டப்பட்ட வகுப்பறைகளில் மற்றும் நிகழ்நிலை வகையில் பாடங்களை வழங்குவது சில நேரங்களில் கலப்பு வகைகளில் வழங்குவது பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் நிறுவனங்களால் வாங்கப்படும் கற்றல் மேலாண்மை அமைப்பு திறந்த மூல கருவி அல்லது தனியுரிமை கருவிகளாகவும் இருக்க முடியும் ஆனால் ஆசிரியர்களின் சுமையை குறைப்பது மற்றும் மதிப்பீட்டு தரத்தை உயர்த்துவது போன்ற இதன் பயன்பாடு பெருகுவதால் பிரபலமடைந்து வருகிறது

ஆசிரியர்கள் சுருக்க மதிப்பீட்டு கருவிகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக உள் மதிப்பீட்டில் சிஐஇ இல் இவற்றை பயன்படுத்துகிறார்கள் வினாடி வினா தொடர்புடைய கையேடு முறைகள் ஆசிரியருக்கு நேரம் எடுப்பதாக இருக்கும் மற்றொருபுறம் இவற்றை வடிவமைத்தல் நடத்துதல் மதிப்பிடுதல் மற்றும் மாணவர்களுக்கு பின்னூட்டம் கொடுத்தல் அவை கூட மிக அவசியமானது போன்றவற்றை திறம்பட எல் எம் எஸ் மற்றும் மடிக்கணணி அல்லது திறன்பேசி பயன்படுத்தி வினாடி வினாவில் செய்ய முடியும் வினாடி வினா நடத்த சில திறந்த மூல கருவிகள் கூட கிடைக்கிறது மேலும் கற்றல் மேலாண்மை அமைப்பு பதில்களை மிக விரைவாக வழங்கும் மக்கள் இந்த கருவிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் வகுப்பீடுகள் பல்வேறு கல்லூரிகள் பகிரி மற்றும் எல் எம் எஸ் போன்ற சமூக ஊடகங்களை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இடையே வகுப்பீடு சார்ந்த தொடர்புக்கு பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் பகிரி மூலம் சமர்ப்பிக்கும் தேதி மற்றும் நேரம் தெரிவிக்கப்படுகிறது இந்த பாடத்திற்காக ஒரு குறிப்பிட்ட குழு ஆரம்பித்து அதில் ஆசிரியர்களும் மாணவர்களும் உறுப்பினர்களாக உள்ளனர் சமர்ப்பிக்கும் தேதியும் நேரமும் குழு மூலம் தெரியப்படுத்துகின்றனர் மதிப்பீடுகள் குழு அஞ்சல் மூலம் அல்லது பகிரி மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேலும் மாணவர்கள் அந்த வகுப்பீடுகளுக்கான பதில்களை தங்கள் திறன்பேசியின் புகைப்படங்களாக அல்லது தங்கள் பேசியிலேயே தட்டச்சு அடித்து வேர்டு ஆவணமாக அல்லது பிடிஎஃப் ஆவணமாக நேரடியாக பகிர்வதன் மூலம் சமர்ப்பிக்கிறார்கள் எல் எம் எஸ் ஐ மாணவர்களை தொடர்புகொள்ள மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை கொடுக்க மிகச் சிறப்பாக பயன்படுத்துகின்றனர் மேலும் இது போன்ற கருவிகளைப் பயன்படுத்துவது ஆசிரியர்களின் சுமையை குறைப்பதோடு அல்லாமல் மாணவர்களுக்கும் உற்சாகம் தருகிறது சோதனைகள் சோதனை என்று வரும்பொழுது தொழில்நுட்பம் வடிவமைத்தல் நடத்துதல் மதிப்பீடுதல் மற்றும் மாணவர்களுக்கு சோதனைகளின் பின்னூட்டம் கொடுத்தல் தொடர்பான பல்வேறு நிலைகளில் பயன்படுத்துகின்றனர் ஆனால் இதற்கு சில முன்நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன உதாரணத்திற்கு ஒரு உறுப்பு வங்கி சோதனை உருப்படிகளின் ஒரு தொகுப்பு சரியாக குறிப்பிடப்பட்டு இந்த உருப்படி வங்கி விரிவாக மிக விரிவாக பின்னொரு அலகில் விவாதிப்போம் அந்த பாடத்திற்கு சோதனைத்தாள் வடிவமைக்க மிக எளிதான ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகின்றனர் அதாவது உருப்படி வங்கியில் இருந்து தேவையான மதிப்பெண்களுக்கு மதிப்பீட்டு உருப்படிகள் தேவைப்படும் உருப்படிகளின் எண்ணிக்கையில் ஒன்றாக சேகரிக்கப்படுகிறது மேலும் பயிற்றுனர் குறிப்பிட்ட அமைப்பின்படி ஒரு உபகரணம் கருவிகளைக் கொண்டு அமைக்கின்றனர் ஆகவே இந்த வேலை மிக எளிமையாக மற்றும் மதிப்பீட்டு கருவியின் தரம் சிறந்து இருக்கலாம் ஏனெனில் பயிற்றுனர் அதன் முறையை குறிப்பிடமுடியும் மதிப்பீட்டு கருவி முறையை வேறு அலகில் பின்னர் விவாதிப்போம் இதுபோன்ற உருப்படி வங்கி இருந்தால் நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சோதனைத் தாளை உருவாக்க முடியும் ஒரு சோதனைத்தாள் கொள்குறி கேள்விகள் ஆகவோ அல்லது பல தேர்வு கேள்விகள் அல்லது கோடிட்ட இடங்களை நிரப்புக என்பதன் தொகுப்பாக வடிவமைத்தால் அப்பொழுது எல் எம் எஸ் இல் கிடைக்கும் கருவிக் கொண்டு நிர்வகிக்க முடியும் அல்லது இந்நாட்களில் கணிசமான அளவில் கிடைக்கும் திறந்த மூல கருவிகளை உபயோகப்படுத்துகின்றனர் மாணவர் செயல்முறையை மதிப்பிட ஆசிரியருக்கு தேவையான வடிவில் ஒரு சுருக்க அறிக்கையினை உருவாக்க மாணவர்க்கு தனிப்பட்ட பின்னூட்டத்தை உருவாக்க எல் எம் எஸ் வசதி செய்கிறது ஆகவே சோதனைகள் வினாடி வினா வகுப்பீடு போன்றவைகளை நிர்வகிக்க தொழில்நுட்பம் உதவுவதை பார்க்க முடிகிறது இவையெல்லாம் மதிப்பீட்டை ஆழமானதாக மற்றும் அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது மாணவர்களுக்கு மகிழ்வாக மற்றும் ஆசிரியருக்கு சுமையைக் குறைக்கிறது நாம் பருவ இறுதித் தேர்வை பற்றி கருதும் பொழுது அங்கே சில வரம்பு எல்லைகள் உள்ளன இப்பொழுது பெரும்பாலான பல்கலைக் கழகங்கள் தொழில்நுட்பத்தை மாணவர்களின் பதில்களை ஒரே இடத்தில் அல்லது பல இடங்களில் மதிப்பீட்டாளர்களுக்காக ஒருங்கிணைத்து பதில்களுக்கு மதிப்பெண் தர பயன்படுத்துகிறார்கள் அடிப்படையில் இயல் விடைத்தாள்கள் சேகரிக்கப்பட்டு அவை ஸ்கேன் செய்யப்பட்டு அதன் மின்னணு பதிப்பு மதிப்பீட்டு மையத்திற்கு ஒளிபரப்பப்படுகிறது பயிற்றுநர்கள் இந்த மின்னணு வடிவங்களை மதிப்பீடு செய்கின்றனர் இந்த மதிப்பீடுகள் மீண்டும் மத்திய பரிமாற்றத்திற்கு திரும்ப அளிக்கப்படுகிறது இந்த முழு மதிப்பீடும் கருவியால் செய்யப்படுகிறது முதன்மையாக தொழில்நுட்பம் மாணவர்களின் பதில்களை ஒருங்கிணைத்து மின்னணு வடிவாக மாற்ற பயன்படுகிறது மேலும் அவற்றை நியமிக்கப்பட்ட மதிப்பீட்டு மையங்களில் மதிப்பீட்டாளர்களுக்கு கிடைக்கச் செய்கிறது கொள்குறி வகையில் ஒரு பகுதி எஸ் இ இ தாளில் இருந்தால் சில பல்கலைக்கழகங்கள் ஒரு பகுதி கொள்குறி வகையில் பிரிவாக இருக்கிறது இவ்வாறு செய்கின்றன மேலும் கல்லூரியில் கணினி அடிப்படையிலான தேர்வு வசதி இருந்தால் மாணவர்களின் தேர்வுகளும் மதிப்பீடுகளும் தொழில்நுட்பத்தைக் கொண்டு செய்கிறார்கள் இது பல்கலைக்கழகத்தால் மையமாகவும் நடத்தப்படுகிறது முதல் பகுதியான கொள்குறி வகைகள் மின்னணு மயமாக மதிப்பீடு செய்கிறார்கள் இந்த செயல்முறையை முடிப்பதற்கான முயற்சியின் அளவு கணிசமாக எளிமையாகிறது பருவ இறுதி தேர்வுகளில் உருவகப்படுத்துதல் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவை தன்னாட்சி நிறுவனங்களில் சாத்தியம் உருவகப்படுத்தும் மென்பொருள் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் அவை மதிப்பீட்டு சூழலில் சேர்த்து இருப்பர் அடுத்த முக்கிய விஷயம் சி ஓ வை அடையும் இலக்குகளை அமைத்தல் ஆக இருக்கும் நாம் முன்பே பார்த்ததுபோல் பாட விளைவுகளை எழுதுவது ஒரு படிநிலை ஆனால் ஒவ்வொரு சி ஓ விற்கும் இலக்கு அடையும் நிலையை நாம் அமைக்க வேண்டும் பாடத்தை வழங்கிய பிறகு அந்த விளைவை அடையக்கூடிய உண்மை நிலை என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் அமைக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் அடைந்த நிலைகளின் அடிப்படையில் பயிற்றுனர் இலக்குகளை அதிகப்படுத்துவது அல்லது மாணவர்களால் அந்த இலக்குகளை அடைய முடியவில்லை என்பதை தீர்மானித்து ஏன் அமைக்கப்பட்ட இலக்குகளை அடைய வில்லை என்று பகுப்பாய்வு செய்து மாணவர்கள் நல்ல நிலையை அடுத்தமுறை அடைவதை உறுதி செய்ய திட்டமிட்டு வழிமுறைகளை மேம்படுத்தவேண்டும் இலக்கிற்கு மிக நெருக்கமாக ஆகவே இது தர வளையத்தை மூடுகிறது இதை செய்வதற்கு பாட விளைவுகளுக்கு சில அடையக்கூடிய இலக்குகளை முன்னரே அமைக்க வேண்டியது அவசியம் இது வடிவமைப்பு கட்டத்தில் மிக முக்கியமான பகுதியாகும் சி ஓ வை அடைவதற்கு வேறு சில வழிமுறைகளும் சாத்தியமாகும் இங்கே நாம் மூன்று அல்லது நான்கு உதாரணங்களை மட்டும் பார்ப்போம் ஆனால் இலக்கை அடைய பரந்த வகையான அமைப்புகளால் சாத்தியமாகும் ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் நிறுவனம் அடையக்கூடிய இலக்கை அமைக்க ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியான வழியை பின்பற்ற வேண்டும் ஆகவே சில வழிமுறைகளை காண்போம் முதல் உதாரணம் ஒரு பாடத்தில் முழு சி ஒ க்கும் ஒரே இலக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு வகுப்பின் சராசரி மதிப்பெண்கள் அறுபதுக்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவும் இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு சி ஒ க்கும் இதே இலக்குதான் இது மேலும் வகுப்பில் மாணவர்களின் சராசரி செயல்முறையை கணக்கீடு செய்வதை அடிப்படையில் மட்டுமே உள்ளது எனவே இது எளிதான முறை ஆனால் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிக குறைவாக உள்ளது மேலும் தர வளையத்தை மூடுவதில் இதற்கு சில பலவீனங்கள் உள்ளன இரண்டாவது உதாரணம் எல்லா சி ஒ க்களுக்கும் இலக்கு ஒன்றுதான் ஆனால் அவை பல்வேறு மாணவர் குழுக்களின் செயல்திறன் நிலை சார்ந்து அமைக்கப்படுகிறது உதாரணத்திற்கு 50 சதவீதத்திற்கு குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் 10 ஆக இருக்கும் 50 சதவிகிதத்திற்கு சமமாக அல்லது அதிகமாக மற்றும் 65 சதவிகிதத்திற்கும் குறைவாக பெற்றவர்கள் 40 சதவிகிதம் 65 சதவீதத்திற்கும் மேலாக மற்றும் 80 சதவிகிதம் குறைவாக பெற்றவர்கள் 30 சதவிகிதம் 80 சதவிகிதத்திற்கும் மேலாக அல்லது சமமாக பெற்றவர்கள் 10 சதவிகிதம் என்று கூறுகிறேன் என்றால் இப்பொழுது வகுப்பை பல செயல்திறன் குழுக்களாக பிரிக்கப்படுகிறது மேலும் நாம் பல செயல்திறன் நிலைக்கான இலக்கை அமைக்கிறோம் இந்த முறை மாணவர்களை பல பிரிவுகளாக பிரித்தாலும் இது கற்றல் தரத்தை மேம்படுத்தும் திட்டத்திற்கான எந்த குறிப்பும் கொடுக்கவில்லை நம்மால் இந்த இலக்குகளை அடைய முடியாவிட்டால் உதாரணத்திற்கு 80 சதவிகிதத்திற்கும் மேல் அல்லது அதற்கு இணையான மதிப்பெண் பெற்றவர்கள் 10 சதவீதத்திற்கும் குறைவு ஆனால் 80 சதவிகிதத்தை விட குறைவாய் 65 விட அதிகமாக எடுத்தவர்கள் 30 சதவீதத்திற்கும் அதிகம் அறிவுறுத்தல் செயல்முறைகளை மேம்படுத்துவது சார்ந்து இதன் பொருள் என்ன இது விளக்கமாக இல்லை ஆனால் மாணவர்களின் செயல்களைப் பற்றி விரிவான தகவல்களை தருகிறது ஆனால் அதற்கேற்ப அடைதல் நிலையை கணக்கிடுவது இந்த விஷயத்தில் சிறிது அதிகம் சம்பந்தப்பட்டது மற்றொரு உதாரணம் இலக்குகள் பாடத்தின் ஒவ்வொரு சி ஒ க்கும் மற்றும் பல்வேறு மாணவர் குழுவிற்கும் தனித்தனியாக அமைக்கப்படுகிறது அட்டவணையில் காண்பது போல் ஒவ்வொரு சி ஒ க்கும் தனித்தனியாக கருதப்படுகிறது மேலும் ஒவ்வொரு சி ஒ க்கும் நாம் பல்வேறு செயல்திறன் குழுக்களுக்கும் தனித்தனி இலக்கில் அமைக்க இருக்கிறது உதாரணத்திற்கு 6 விளைவுகள் இருப்பதாக எண்ணிக் கொண்டால் நாம் 50 சதவிகிதத்திற்கு குறைவாக மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பல நிலைகளை அமைத்திருக்கிறோம் 50க்கும் குறைவாக பெறும் மாணவர்களின் சதவிகிதம் CO1 க்கு 10 சதவிகிதம் co2 க்கு 20 சதவிகிதம் மற்றும் co3 க்கு 20 சதவிகிதம் CO4 க்கு 10 சதவிகிதம் co5 க்கு 20 மற்றும் CO6 க்கு 20 சதவிகிதம் இது கணிசமான தகவல் மேலும் இது திட்டமிட்ட இலக்கை அடைய முடியாத பொழுது இதை அடைவதற்கான சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளை திட்டமிட உதவும் ஆனால் இது மிக சிக்கலானது மேலும் குறிப்பிட்ட வழக்கத்தில் அடையும் நிலைகளை கணிப்பதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது பாட விளைவுக்காண இலக்கை அமைப்பதில் இன்னொரு வழி பாடத்தின் ஒவ்வொரு சி ஒ க்களுக்கும் தனி இலக்குகளை அமைப்பது உதாரணத்திற்கு வகுப்பின் சராசரி தான் அமைக்கப்பட்ட இலக்கு மேலும் சிஓ ஒன்றுக்கு 70 சதவிகிதம் co2 க்கு 80 சதவிகிதம் co3 க்கு 75 சதவிகிதம் co4 க்கு 65 சதவிகிதம் co5 க்கு 70 சதவிகிதம் மற்றும் co6 க்கு 80 சதவிகிதம் இது பயிற்றுநர்க்கு சி ஒ வின் தன்மையைப் பொறுத்து இலக்கை அமைக்க வழி வகுக்கிறது குறிப்பிட்ட சி ஒ பற்றி பயிற்றுனர் உணர்ந்த சிக்கல் மாணவர்களின் பின்புலம் பற்றிய பயிற்றுநரின் கருத்துக்கள் போன்றவற்றின் அடிப்படையில் சி ஒ க்களுக்கு இலக்கு பல நிலைகளில் அமைக்கப்படுகிறது இது மாணவர்களின் செயல்திறன் வினியோகம் குறித்து நேரடியாக ஒன்றும் குறிப்பிடப்படுவதில்லை அதாவது சிஓ ஒன்றுக்குள் மாணவர்களின் பல்வேறு தொடர்புகள் எவ்வாறு செயல்படுகிறது அல்லது எவ்வாறு ரேஞ்சர்களின் பல்வேறு செயல்திறன் நாம் மூன்றாம் உதாரணத்தில் கண்டதுபோல் வழங்கப்பட்டன அது போன்ற விவரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் இதில் சில குறிப்பிட்ட சிஓ க்களின் சிரமங்களைக் கண்டு பிடிக்கும் நன்மைகள் உள்ளன எந்த சிஓ க்களில் இலக்கை அடையும் நிலைகள் குறைவாக உள்ளன அல்லது எந்த சிஓ க்களில் அடையும் நிலை இலக்குக்கு நெருக்கமாக அல்லது இலக்கை விட அதிகமாக உள்ளன இது பயிற்றுநர்க்கு அடுத்த முறை நாம் பாடத்தை வழங்கும் பொழுது எந்த சிஓ க்களின் மேல் அதிக கவனம் செலுத்துவது என்ற அறிகுறிகளை கொடுக்கும் சிஓ க்களில் அடையும் நிலைகள் எங்கே கணிசமாக இலக்கை விட குறைந்து இருக்கிறது எங்கே செயல்திறன் இடைவெளி கணிசமாக இருக்கிறது அதை அடுத்த முறை வழங்கும் பொழுது சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது மேலும் அடையும் நிலையை கணிப்பது மிக எளிது ஏனெனில் இது வகுப்பின் சராசரி மட்டுமே நாம் தொடர் உள் மதிப்பீடு அல்லது சி ஐ ஈ ன் பொழுது அல்லது பருவ இறுதி தேர்வு அல்லது எஸ் இ இ ன் பொழுது மாணவர்களின் சராசரி செயல்திறனை எடுக்க வேண்டும் மேலும் பல்கலைக்கழக வரை முறையின்படி அவற்றைத் தொகுத்து வகுப்பு சராசரியை தீர்மானிக்க வேண்டும் அடையும் நிலையை கணிப்பதும் மிகச் சுலபமானது அது நமக்கு எந்த பாட விளைவுகள் பயிற்றுனர் இடமிருந்து அடுத்தமுறை வழங்கும் பொழுது அதிக கவனம் தேவைப்படுகிறது என்பது பற்றிய கருத்தை வழங்குகிறது ஆகவே இது பயனுள்ள சுலபமான வழிகளுள் ஒன்று இருந்தபோதும் பயிற்றுநர் வேறு வழிமுறைகளையும் தேர்வு செய்யலாம் நாம் விவாதித்த வழிமுறைகள் பல மாணவர்கள் குழுக்களுக்கு இலக்குகளை தனியாக அமைப்பது அல்லது ஒவ்வொரு குழுவிற்கும் பொதுவான இலக்கை அமைப்பது போன்றவை எல்லா சிஒ க்கும் பொதுவானது எனினும் எல்லா சி ஓக்கும் ஒரே இலக்கை அமைக்கும் முதல் வழிமுறை மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்துவதில் அவ்வளவு உதவிகரமாக இல்லை ஆகவே இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது முறையை தேர்ந்தெடுக்கலாம் இருந்தாலும் நான்காவது மற்றதை காட்டிலும் அடைதலை கணக்கிட எளிமையானது நாம் செய்யவேண்டிய குறிப்பிட்ட சி ஓ பற்றிய போதுமான தகவல்களை கொடுக்கிறது போன்ற பல பயன்கள் உள்ளது இப்பொழுது இலக்கை அமைப்பதற்கான பல்வேறு மாறுபாடுகள் செய்ய வேண்டும் ஒரு சிறு உதாரணம் நான் 60 மேல் மதிப்பெண்கள் பெறுவர் எண்ணிக்கை வகுப்பின் பலத்தில் 70 சதவிகிதம் இருக்குமாறு அமைத்து இருக்கிறேன் 60 சதவிகிதம் ஏனென்றால் இது முதல் வகுப்பு அளவு சில நிறுவனங்கள் இவ்வாறு அமைகிறது ஆகவே இலக்குகளை நிர்ணயிப்பதில் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன ஆனால் இலக்கை தேர்வு செய்வதில் அடைதல் சுலபமாக இருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு கருவியை உபயோகப்படுத்தினால் கூட அது அடைதலை கணிப்பதற்கு எளிதாக இருக்கவேண்டும் மேலும் தேவையான தகவல்களின் அளவு சி ஓ அடைதல் பற்றிய தர வளையத்தை திறம்பட மூடவேண்டும் என்னவென்றால் அடைதல் நிலையை கண்டுபிடித்தல் இலக்குடன் ஒப்பிடுதல் கண்டறியப்பட்ட செயல்திறன் இடைவெளியின் அடிப்படையில் மேம்பாட்டு திட்டத்தை அடுத்த முறை வழங்கும் பொழுது உயர்த்த வேலை செய்தல் ஆகவே தகவல்களின் அளவு சி ஓ அடைதல் பற்றிய தர வளையத்தை மூட வேண்டும் இவை இரண்டின் அடிப்படையில் இலக்கை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் சி ஓ வுக்கான இலக்கு அடைதலின் அமைப்பின் முக்கிய அம்சம் அந்த நிறுவனம் எல்லா நிரல்களின் எல்லா பாடத்திற்கும் இலக்கை அமைக்க ஒரு வழிமுறை பயன்படுத்த வேண்டும் இல்லையேல் அது உண்மையான குழப்பமாகி விடும் ஆகவே நிறுவனங்கள் சில மூளைச்சலவை செய்து அனைத்து பாடங்களின் நிரல்களுக்கு இலக்கை அமைக்க ஒரு வழிமுறையை பயன்படுத்த வேண்டும் அதுதான் தரத்தை அடைய ஏற்றவையாகும் தயவுசெய்து நீங்கள் நடத்திய பாடத்திற்கு மதிப்பீடு செய்வதற்கான குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பட்டியலிடுங்கள் சி ஓ அடைவதற்கான இலக்கை அமைக்க இங்கே குறிப்பிட்ட வழிமுறைகளை தவிர வேறு வழி முறைகளை பரிந்துரை செய்யுங்கள் tale iisctagmail com இல் பயிற்சிகளின் முடிவுகளை பகிர்ந்ததற்கு நன்றி அடுத்த அலகில் மதிப்பீட்டு வகை மற்றும் பாடத்திற்கான மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைப்பு செயல்முறைகள் பற்றி நாம் புரிந்து கொள்வோம் நன்றி மேலும் அடுத்த அலகில் மீண்டும் சந்திப்போம்